அனைவருக்கும் வணக்கம் பொறியாளர்களுக்கான பயன்பாட்டு வெப்ப இயக்கவியல் அதாவது applied thermodynamics for engineers என்ற தலைப்பில் இந்த இணையவழி மிகை பங்கேற்பு பாடநெறிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது ஒரு புதிய பருவத்தின் முதல் சொற்பொழிவு ஆகும் அடுத்த 12 வாரங்களில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது குறித்து நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடத்திட்டத்தை என்னால் சுவாரஸ்யமாக்க முடியும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் இருந்தாலும் உங்கள் பங்கேற்புதான் வெப்ப இயக்கவியல் போன்ற கடினமான பாடத்தை எளிமையாகவும் ரசிக்கக் கூடியதாகவும் மாற்றப் போகிறது தொடக்கமாக நான் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் நான் தீபங்கர் பாசு குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் எனது தொழிற்கல்வியை கொல்கத்தாவின் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்திலும் பின்னர் ஐ டி கரக்பூரில் முனைவர் பட்ட ஆய்வையும் பெற்றேன் 2012 முதல் எங்களுடைய இந்த பசுமையான வளாகத்தில் இருக்கிறேன் இயந்திர பொறியியல் துறையில் நான் திரவ மற்றும் வெப்ப இயக்கவியலில் நிபுணத்துவம் பெற்றுள்ளேன் இதனால் வெப்ப இயக்கவியல் திரவ இயக்கவியல் வெப்பப் பரிமாற்றம் பயன்பாட்டு வெப்ப இயக்கவியல் போன்ற அடிப்படை பாடங்களையும் இருநிலை பாய்வு மற்றும் அணு மின் உற்பத்தி போன்ற முதுகலை பட்டத்திற்கான பாடங்களை கற்பிப்பதில் நான் என்னை தொடர்புபடுத்தி கொண்டுள்ளேன் உண்மையைச் சொல்லப்போனால் இது நான் செய்யும் முதல் இணையவழி மிகை பங்கேற்பு பாடநெறி அல்ல நான் ஏற்கனவே சில இணையவழி மிகை பங்கேற்பு பாடநெறிகளை கற்பித்து உள்ளேன் ஆனால் பயன்பாட்டு வெப்ப இயக்கவியலில் இது எனது முதல் முயற்சி வெப்ப இயக்கவியல் என்பது எனக்கு எல்லா நேரத்திலும் பிடித்த ஒரு பொருள் என்பதால் இந்த இடத்தில் இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் எனது கல்லூரி நாட்களிலிருந்தே நான் எப்போதும் வெப்ப இயக்கவியலின் பெரிய ரசிகனாக இருந்தேன் அடிப்படை வெப்ப இயக்கவியல் மற்றும் வெவ்வேறு பொறியியல் துறைகளுக்கு அதைப் பயன்படுத்துதல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று டி குவஹாத்தியில் இரண்டாம் ஆண்டு பி டெக் மாணவர்களுக்கு இந்த பாடத்தை பலமுறை கற்பித்து இருக்கிறேன் எனவே நான் உங்களுக்கு என்ன கொடுக்கபோகிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது பாடநெறி தொடர்பான எந்தவொரு கலந்துரையாடலையும் தொடங்குவதற்கு முன் நான் குறிப்பிட வேண்டிய சில குறிப்புகள் உள்ளன முதலாவதாக இந்த பாடநெறி பயன்பாட்டு வெப்ப இயக்கவியலில் உள்ளது எனவே அடிப்படை வெப்ப இயக்கவியல் இந்த குறிப்பிட்ட பாடநெறிக்கு ஒரு முற்படுதேவையாகும் வெப்ப இயக்கவியல் பொதுவாக எந்த இயந்திர பொறியியல் பாடத்தின் முதல் அல்லது இரண்டாம் ஆண்டில் கற்பிக்கப்படுகிறது ஏனெனில் வெப்ப இயக்கவியல் இல்லாமல் திரவ இயக்கவியல் அல்லது வெப்ப பரிமாற்றம் போன்ற பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது எனவே நீங்கள் இயந்திர பொறியியலின் இரண்டாம் ஆண்டு அல்லது மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்தவராக இருந்தால் ஏற்கனவே அடிப்படை வெப்ப இயக்கவியலை கற்று இருக்க வேண்டும் அடிப்படை வெப்ப இயக்கவியலின் பின்னணி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வெப்ப இயக்கவியலின் விதிகள் என்ன வெவ்வேறு பொறியியல் பயன்பாடுகளில் அந்த விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது போன்றவற்றில் உங்களுக்கு சரியான பிடிப்பு இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் நோக்கமான வெப்ப இயக்கவியல் பார்வையில் பல்வேறு வகையான வெப்ப இயக்கவியல் அமைப்புகளின் பகுப்பாய்விற்கு நாம் செல்ல முடியும் மேலும் ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை எனது முன் அனுபவத்தில் இணையவழி மிகை பங்கேற்பு பாடநெறியானது மிகவும் ஊக்கமளிக்க கூடியதாகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் நேரடி தொடர்பு இல்லாதது ஆரம்ப கட்டங்களில் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஒரு பயிற்றுவிப்பாளராக எனக்கும் மிகப்பெரிய தடையாகும் இங்கே நான் ஒரு நேரடி வகுப்பறையில் கற்பிக்க முடியவில்லை மாறாக என் முன்னால் இருப்பது இந்த மானிட்டர் மற்றும் கேமரா மட்டுமே நீங்கள் அனைவரும் கேமராவின் மறுபக்கத்தில் இருக்கிறீர்கள் எனவே நான் இங்கே என்ன சொல்கிறேன் என்பது மட்டுமே நான் உங்களுடன் வைத்திருக்கக்கூடிய தகவல் தொடர்பு ஒரு நேரடி வகுப்பை நடத்தும்போது ஒரு தலைப்பை விளக்கிய பின்னர் உங்களிடம் இருந்து வரும் கருத்துக்களை உடனடியாக புரிந்து கொண்டு அதைப்பற்றி மேலும் விளக்க வேண்டுமா அல்லது அடுத்த தலைப்புக்கு செல்லலாமா என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும் ஆனால் இங்கே அந்த சாத்தியக்கூறு இல்லை உங்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களைப் பெற்ற பின்னரே என்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு உங்களை அடைந்துவிட்டதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே உங்கள் கருத்து மிகவும் முக்கியமானது தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட பாடத்தின் போர்ட்டலை தவறாமல் பயன்படுத்துங்கள் இந்த பாடத்திட்டத்தில் கருத்துகள் புரிகிறதா இல்லையா என்பது பற்றியும் இந்த பாடத்திட்டத்தில் இருந்து உங்களுக்கு எழும் சந்தேகங்களையும் தயவுசெய்து இந்த போர்ட்டலில் பதிவிடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக நான் உங்களை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும் மேலும் சிறந்த தகவல் பரிமாற்றத்துக்காகவும் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவும் இரண்டு விஷயங்களை நாம் பின்பற்றலாம் என்று நினைக்கிறேன் முதல் பகுதி உங்களுடையது அதாவது நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் ஒரு தலைப்பைப் புரிந்து கொண்டால் உடனடியாக எனக்கு கருத்துத் தெரிவிக்க வேண்டும் தயவுசெய்து அதை எனக்குத் தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதுவும் புரியவில்லை என்றால் அதையும் தயவுசெய்து எனக்கு எழுதுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன என்பதை எனக்கு எழுதுங்கள் நீங்கள் இவ்வாறு செய்வதால் நான் அதை தெளிவுபடுத்த முடியும் உங்கள் பின்னூட்டலை பெற்ற பிறகுதான் எந்தவொரு குறிப்பிட்ட தலைப்பையும் மீண்டும் கூறுவதா அல்லது இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைக் கொடுப்பதா அல்லது அந்த தலைப்பை வேறு வழியில் அணுகுவதா என்பதை பற்றி நான் சிந்திக்க முடியும் நான் ஒரு சில நேரடி அமர்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளேன் அங்கு நான் உங்களுடன் நேரடியாக ஹேங்கவுட் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் அது திட்ட கட்டமைப்பை பொறுத்தது இரண்டாவதாக இந்த பாடத்திட்டத்தில் நான் முறையாகவும் மெதுவாகவும் செல்ல முயற்சிப்பேன் வெப்ப இயக்கவியல் அல்லது திரவ இயக்கவியல் போன்ற எந்தவொரு அடிப்படை பாடங்களையும் ஸ்லைடுகளின் மூலம் கற்பிப்பது மிகவும் கடினம் இது எனக்கு பிடித்தமான ஒன்று அல்ல ஆகையால் நான் இதை ஒரு கரும்பலகையுடன் ஒரு வகுப்பறை விரிவுரை போல நடத்தப் போகிறேன் இதன்மூலம் நான் கொணர்வுகளையும் செய்து காட்ட முடியும் ஒவ்வொரு சிறிய கருத்தையும் நான் விரிவாக விவாதிக்க முடியும் பாடத்தில் உள்ள கணித பகுதிகளை நான் செய்து காட்ட முடியும் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் அதிக ஸ்லைடுகளைப் பெறாமல் போகலாம் மாறாக இங்கு அதிக எண்ணிக்கையிலான வெற்று ஸ்லைடுகள் இருக்கும் அந்த வெற்று இடங்களில் நான் விவாதிக்கப் போகும் விஷயங்களை நான் புதிதாக எழுதப் போகிறேன் முற்றிலும் அவசியமான பெரிய படங்கள் அல்லது மிகவும் முக்கியமான புள்ளிகள் மட்டுமே ஸ்லைடுகளில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய கருத்துக்களையும் பற்றிமுறையாகவும் மெதுவாகவும் விரிவாகவும் செல்ல விரும்புகிறேன் இத்துடன் இப்போது நம் கருத்தாடலை தொடங்குவோம் முதலாவதாக நம்முடைய பாடநெறியை பற்றி பார்க்கலாம் தற்சமயம் இந்த பாடத்திட்டம் 30 விரிவுரைகளை கொண்ட பாடநெறி என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பாடத்திட்டத்தின் முழு உள்ளடக்கமும் 12 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தனி வாரத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் எனவே 12 வார தொடர் விரிவுரைகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்னுடைய செயல் திட்டம் இதுதான் முதல் தொகுதி அதாவது இந்த சொற்பொழிவிலிருந்து இரண்டு மூன்று விரிவுரைகள் வரை வெப்ப இயக்கவியல் கொள்கைகளின் மறுஆய்வை பார்க்கப்போகிறோம் இது அடிப்படை வெப்ப இயக்கவியலில் நீங்கள் கற்றதை பற்றிய மறு ஆய்வு இந்த பாடத்திட்டத்திற்கு வெப்ப இயக்கவியல் ஒரு முற்படுதேவை என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் இதற்கான தேவை என்ன என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அது என்னவென்றால் ஒரு சிறிய சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கலை பற்றி நான் சொல்லும் முன்னர் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகளை இந்த பாடத் திட்டத்திற்கு நான் பெற்றுக் கொண்டதால் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் மேலும் இந்த பாடத் திட்டத்துக்கு பதிவு செய்த மாணவர்கள் பல நெறிகளில் இருந்து வருகிறார்கள் என்று நான் காண்கிறேன் பதிவுசெய்யப்பட்ட மாணவர்களிடையே இத்தகைய பல்வகைத்தன்மை இருக்கும்போது அடிப்படை வெப்ப இயக்கவியல் பற்றி ஒரு திருப்புதல் செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தரநிலைகள் வெவ்வேறு அணுகுமுறைகள் வெவ்வேறு பாடப்புத்தகங்களைப் பின்பற்றி வெப்ப இயக்கவியல் கருத்துக்கள் விளக்கப்பட்டுள்ளன எனவே அவை அனைத்தையும் ஒரு பொதுவான அடிப்படை தளமாக இணைப்பது முக்கியம் எந்த திருப்புதல் இன் மூலம் நான் இங்கு எந்த வகையான மரபுகளைப் பின்பற்றப் போகிறேன் எந்த வகையான அடையாளங்களை நான் இங்கே பின்பற்றப் போகிறேன் எந்த வகையான விளக்கம் வெப்ப இயக்கவியல் சட்டங்களை நான் பயன்படுத்தப் போகிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த முதல் வாரத்தில் நான் அடிப்படை வெப்ப இயக்கவியலை மறுபார்வை செய்யப் போகிறேன் அங்கு வெப்ப இயக்கவியல் நிலைகள் மற்றும் பண்புகளிலிருந்து தொடங்கி வெப்ப இயக்கவியல் அமைப்பை வரையறுத்தல் வெப்பம் மற்றும் வேலை ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள ஆற்றலின் தொடர்பு பற்றிய கருத்துக்கள் ஆகியவற்றை பற்றி பேசப்போகிறேன் அதன் பின்னர் வெப்ப இயக்கவியலின் முதல் மற்றும் இரண்டாம் விதிகளைப் பற்றியும் மிக முக்கியமான கருத்துகளான இயல்பாற்றல் மற்றும் கிடைப்பாற்றல் ஆகியவற்றைப் பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் அடுத்த வாரம் வெப்ப இயக்கவியல் பண்புகளின் தொடர்புகளை பற்றி நான் பேசப் போகிறேன் நீங்கள் சீக்கிரத்தில் பார்க்கப் போவது போலவெப்ப இயக்கவியல் கூற்றுக்களின்படி ஏதேனும் இரண்டு முக்கிய வெப்ப இயக்கவியல் நிலைகள் உங்களுக்கு தெரியுமானால் மற்ற எந்த நிலையையும் உங்களால் கணக்கீடு செய்ய இயலும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றி இரண்டாவது வாரத்தில் நீங்கள் கற்றுக் கொள்வீர்கள் அங்கு நாம் மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கவியல் பண்பு தொடர்புகளை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இலட்சிய வளிமம் மற்றும் இயல் வளிமம் ஆகியவற்றுக்கான உள் ஆற்றல் அகவெப்பம் மற்றும் இயல்பாற்றல் ஆகியவற்றுக்கு இடையே ஆன பொதுவான மாற்ற தொடர்புகளை உருவாக்குதலை பற்றி பார்க்கலாம் அதன்பின்னர் கிளாபிரான் தொடர்புகள் மற்றும் ஜூல் தாம்சன் குணகம் ஆகியவற்றையும் பற்றி பார்க்கலாம் பின்னர் தூய பொருட்களின் பண்புகள் இதுவும் பெரும்பாலான அடிப்படை வெப்ப இயக்கவியல் பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படுகிறது ஆயினும் T s மற்றும் h s வரைபடங்களுடன் தொடர்புடைய நிலைமாற்ற நிகழ்வுகளைப் பற்றி நான் மறு பார்வை செய்வேன் பின்னர் இலட்சிய வளிமத்தின் சமன்பாடு அமுக்கதன்மையின் கொள்கை பற்றி பார்க்கலாம் அதன் பின்னர் மெய் வாயுவின் சமன்பாட்டை பற்றி பார்க்கலாம் இதைப்பற்றி நீங்கள் கற்று இருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பின்னர் பயன்பாட்டு வெப்ப இயக்கவியலுக்கான மிகவும் பொருத்தமான தலைப்புகளான வளிதரநிலை சுழற்சி போன்ற சுழற்சிகள் இது ஊடாட்ட இயந்திரங்களுக்கான சிறந்த சுழற்சியாகும் நாம் கார்னோட் ஓட்டோ டீசல் இரட்டை சுழற்சி ஸ்டிர்லிங் மற்றும் எரிக்சன் சுழற்சிகளை பற்றி பகுப்பாய்வு செய்வோம் பின்னர் இந்த வளி தரநிலை சுழற்சி உண்மையான எஞ்சின்களில் எவ்வாறு உபயோகிக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ஊடாட்ட என்ஜின்களில் மெய் நிலைகளில்பயன்படுத்தப்படும் எரிவாயு வளி சுழற்சியைப் பற்றியும் மெய் சுழற்சிகளில் ஏற்படும் சக்தி இழப்புகள் பற்றியும் நாம் பேசலாம் பின்னர் எரிவாயு சுழலிகளைப் பற்றி பார்க்கலாம் சீர்ம பிரைட்டன் சுழற்சி இடைக்குளிர்வித்தல் மறு சூடாக்கம் மற்றும் மீளுருவாக்கம் பிரெய்டன் சுழற்சியில் சாத்தியமான மேம்பாடுகள் மற்றும் மாற்றங்கள் போன்ற கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் பின்னர் நீராவி சக்தி சுழற்சிகளை பற்றி கற்றுக் கொள்ளலாம் அங்கு நீங்கள் ரேங்கைன் சுழற்சியைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் எனவே நாம் ரேங்கைன் சுழற்சியில் தொடங்கி அதன் மீது மறு சூடாக்குதல் மற்றும் மீளுருவாக்கம் போன்ற கருத்துக்களை இணைத்து நீராவி சக்தி சுழற்சிகளில் சாத்தியமான மேம்பாடுகளைச் செய்வோம் பின்னர் வாயு சுழலி மற்றும் நீராவி சக்தி சுழற்சிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த சுழற்சிகளை நாம் பார்க்கலாம் ஒன்பதாம் வாரத்தில் நாம் குளிரூட்டல் சுழற்சிகளைப் பற்றி பேசுவோம் அங்கு சீர்ம வாயு இறுக்க மற்றும் வாயு உள்ளீர்ப்பு குளிர்ப்பதன சுழற்சிகள் பற்றி நாம் விவாதிக்கலாம் பின்னர் நாம் வெவ்வேறு வகையான குளிர்பதனப் பொருள்களைப் பற்றி பேசுவோம் வாயு கலவைகள் கருத்தியல் மற்றும் மெய்வாயு கலவைகளின் பண்புகள் மீள் கலவை நிகழ்வு மற்றும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி செயல்திறன் இறுதியாக காற்றுப் பதனாக்கத்தோடு தொடர்புடைய வாயு ஆவி கலவைகள் இங்கே ஈரப்பதம் ஈரப்பதனிலையியல் மற்றும் ஈரப்பதஅளவு வரைபடம் வெவ்வேறு காற்று பதனிடல் செயல்முறைகளின் பகுப்பாய்வு வெப்ப வசதியின் கருத்தியல் ஆகியவற்றைப் பற்றி பேசுவோம் மேலும் ஒரு சீரான காற்றுப் பதனாக்கியின் பகுதிகள் பற்றிய மிக அடிப்படையான கலந்துரையாடல் இறுதியாக எரிதல்நிகழ்வு உருவாக்கத்தின் உறைவெப்பம் மற்றும் எரிப்பு உறைவெப்பம் பற்றிய கருத்துகள் வெப்பபரிமாற்றமில்லா சுடர் வெப்பநிலை மற்றும் வேதி வினை புரியும் அமைப்புக்களின் முதலாம் மற்றும் இரண்டாம் வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வு ஆகியவற்றை பற்றி சற்றே பார்த்து நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் பாடத்திட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு வகையில் மிகவும் கடினமான பாடமாகும் கிட்டத்தட்ட பயன்பாட்டு வெப்ப இயக்கவியலின் அனைத்து குறிப்புகளையும் ஐஐடி குவஹாத்தி போன்ற பல இடங்களில் நாம் முழுமையாக கற்பித்துக் கொண்டிருப்பதால் பொதுவாக இரண்டு பயன்பாட்டு வெப்ப இயக்கவியல் பாடநெறிகளை மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆனால் தற்சமயம் இளங்கலை பொறியியல் பட்டப் படிப்புக்கு இது சற்று ஏறத்தாழ இங்கே நீங்கள் பார்க்கும் பாடநெறி போன்று ஒரே பாட நெறியாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த பாடநெறியில் வெளிப்படையாக குறிப்பிடப்படாத ஒரு தலைப்பு ஊடாட்ட அமுக்கிகள் எங்கேயாவது ஊடாட்ட அமுக்கிகளைப் பற்றி கொஞ்சம் விவாதிக்க விரும்புகிறேன் அநேகமாக காற்று நிலையான சுழற்சிகளுடன் இணைந்த கருத்துகளில் அதைப் பற்றி பார்ப்போம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பரிமாற்ற அமுக்கிகளின் பகுப்பாய்வு காற்று தரநிலை சுழற்சிகளை மிகவும் ஒத்திருக்கிறது மேலும் அமுக்கியின் கருத்து காற்று தரநிலைக் கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் சில தலைப்புகள் 3 அல்லது 4 விரிவுரைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் வாரங்களில் இரண்டு விரிவுரைகள் மட்டுமே போதுமானதாக இருக்கும் எனவே மொத்தமாக நமக்கு 36 அல்லது 37 விரிவுரைகள் நமக்கு தேவைப்படலாம் இந்த முதல் வாரத்திலேயே வெப்ப இயக்கவியல் கொள்கைகளின் மறுபார்வை 4 விரிவுரைகளை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கு நீங்கள் பார்க்க கூடிய ஐந்தாம் என் பகுதி இரண்டு விரிவுரைகள் மட்டுமே எடுத்துக் கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் நாம் எவ்வாறு முற்படலாம் என்று பார்க்கலாம் இவைதான் பாடநெறிகள் வலைப்பக்கத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள பாட புத்தகங்கள் முதல் இரண்டும் வெப்ப இயக்கவியல் காண தரநிலை புத்தகங்கள் குறிப்பாக சென்ஜெல் மற்றும் போல்ஸ் எழுதிய புத்தகம் அதனை நான் பெருவாரியாக பின்பற்ற போகிறேன் மேலும் சோன்டேக்கின் தொன்மையான புத்தகத்தின் மிகப்பழைய பதிப்பை நான் சேர்த்திருக்கிறேன் ஆனால் தற்சமயம் இந்த புத்தகத்தின் புதிய பதிப்பு கிடைக்கிறது சோன்டேக் மற்றும் சென்ஜெல் மற்றும் போல்ஸ் ஆகியவர்களின் புத்தகம் இந்தப் பாடத்திட்டத்தின் பெருவாரியான அடிப்படை தலைப்புகளுக்கு போதுமானதாக இருக்கும் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஈஸ்டாப் மற்றும் மெக்கான்கியின் புத்தகம் போன்ற வெவ்வேறு புத்தகங்களைப் பார்க்க வேண்டியிருக்கும் இது குறிப்பாக பயன்பாட்டு வெப்ப இயக்கவியலுக்கான ஒரு புத்தகம் இதையும் சில விரிவுரைகளுக்கு நான் பயன்படுத்துவேன் நான் இங்கு குறிப்பிடவில்லை என்றாலும் வேறு சில தலைப்புகளுக்கு நான் சில சிறப்பு புத்தகங்களைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அந்தந்த விவாதங்களின் போது நான் எப்போது பரிமாற்ற இயந்திரங்கள் அல்லது காற்று தரநிலை சுழற்சிகளைப் பற்றி பேசுவேன் என்பது போன்றவற்றை நான் குறிப்பிடுவேன் ஐசி என்ஜின்களின் சில புத்தகங்களை நான் குறிப்பிட வேண்டியிருக்கலாம் அதேசமயம் குளிர்பதன சுழற்சிகளைப் பற்றி பேசும்போது குளிர்பதன மற்றும் காற்று பதக்கத்தை பற்றிய புத்தகங்களை குறிப்பிடவேண்டியிருக்கும் நான் அந்த புத்தகங்களை பொருத்தமான முறையில் குறிப்பிடுவேன் இப்போது இந்த குறிப்பிட்ட வாரத்தின் பாடத்திட்டத்தை தொடங்குவோம் நாம் 3 அல்லது 4 விரிவுரைகளில் அடிப்படை வெப்ப இயக்கவியல் பாடத்திட்டத்தை மறுபார்வை செய்ய உள்ளோம் இந்த பாடநெறியில் நான் மெதுவாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறேன் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் நான் வேகமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் சொல்லப்போகும் எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது உங்கள் முந்தைய அறிவைத் துலக்குவதற்கும் இந்த பாடத்திட்டத்தில் நான் பின்பற்றப் போகும் மரபுகளை பற்றியும் இந்த பாடத்திட்டத்தில் நான் பின்பற்றப் போகும் பகுப்பாய்வின் அணுகுமுறைகளுக்கும் உங்களை தெரிந்துகொள்ள வைப்பதற்கும் இந்த நேரமே அதிகம் என்று நான் எண்ணுகிறேன் ஏற்கனவே 0 ஒப்படைத்தலை செய்தவர்கள் இந்த வாரத்தில் நாங்கள் பேசப் போவதை பற்றியதற்கு ஒத்த கேள்விகளை ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கலாம் வெப்ப இயக்கவியலின் எந்த ஒரு கலந்துரையாடலும் வெப்ப இயக்கவியல் அமைப்புகளின் வரைவுடன் தொடங்கும் வெப்ப இயக்கவியல் அமைப்பு என்றால் என்ன ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பு எந்தவொரு வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வையும் செய்ய நாம் கவனம் செலுத்தப் போகிற ஒரு பொருளின் அளவு அல்லது அண்டத்தின் ஒரு பகுதி என மரபு வழியாக வரையறுக்கப்படுகிறது இந்த வரையறையில் இருந்து அமைப்பின் தேர்வு பகுப்பாய்வு செய்யும் நபரின் மேல் உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் பகுப்பாய்வு செய்யப்படும் சூழலுக்கு ஏற்ப நாம் எந்த ஒரு அமைப்பையும் தேர்வு செய்துகொள்ளலாம் சில நேரங்களில் ஒரே சூழலில் எதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை பொருத்து உங்களுக்கு வெவ்வேறு விதமான அமைப்புகளின் தெரிவு இருக்கலாம் அமைப்பின் தெரிவை பொறுத்து பகுப்பாய்வின் தன்மை மற்றும் வெவ்வேறு தொடர்புகளின் தன்மை மாறுபடலாம் எனவே எந்த வகையான வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்விற்கும் அமைப்பின் தேர்வு மிகவும் முக்கியமானது இங்கே நீங்கள் பார்ப்பது ஒரு தோராயமான அமைப்பு நீல நிறத்தில் நீங்கள் காண்பது தான் பகுப்பாய்வு செய்வதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கும் வெப்ப இயக்கவியல் அமைப்பு இது ஊதா கோட்டின் மூலமாக மற்ற இடங்களில் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊதா கோட்டின் பெயர் அமைப்பு இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது அமைப்பு எல்லைக்கு வெளியே இருக்கும் அனைத்தும் சூழல் என்று அழைக்கப்படுகிறது எல்லை அமைப்புக்கும் சூழலுக்கும் நடுவே ஒரு தடுப்பாக வேலை செய்வதாக நாம் காணலாம் ஒரு அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையிலான எந்தவொரு இடைவினையும் எல்லையைத் தாண்டி நடைபெறுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ளதுபடி எல்லையை தாண்டி நிறை அமைப்புக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ செல்லலாம் அல்லது ஆற்றல் அமைப்புக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலோ செல்லலாம் இவையே நிறை அல்லது ஆற்றல் ஆகியவற்றின் படி சூழலுக்கும் அமைப்புக்கும் நடுவே இருக்கும் இடைவினைகள் ஆகும் அனைத்து இடைவினைகளும் அமைப்பின் எல்லையிலேயே புரிந்து கொள்ளப்படுகின்றன வெப்ப இயக்கவியல் அமைப்பின் வரை நிலையிலிருந்து இருவேறுபட்ட அமைப்புகள் இருக்கலாம் என்று நாம் தெரிந்துகொள்ள முடியும் முதலாவதாக நிறையின் அளவு மற்றும் இரண்டாவதாக அண்டத்தின் பகுதி அமைப்புகள் பொதுவாக இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றன மூடப்பட்ட அமைப்பு திறந்த அமைப்பு மூடிய அமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிறையை பற்றி நீங்கள் பேசும் ஒரு பொருளைக் குறிக்கிறது அவற்றை பெரும்பாலும் கட்டுப்பாட்டு நிறை என்று அழைக்கிறோம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அளவு நிறை மட்டுமே உள்ளது அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே ஆற்றல் இடைவினைகள் மட்டுமே நிகழும் அதாவது எல்லையின் குறுக்காக நிறை இடைவினைகள் நிகழ்வதில்லை நிறை இடைவினைகள் நடந்தால் அமைப்பின் நிறை மாறுவதாக இருக்கும் மூடப்பட்ட அமைப்பின் வரை முறையின்படி இதனை நம்மால் அனுமதிக்க இயலாது ஒரு மூடப்பட்ட அமைப்பில் ஆற்றல் இடைவினைகள் இருக்கலாம் ஆனால் நிறை இடைவினைகள் இருக்காது எனவே இது கட்டுப்படுத்தப்பட்ட நிறை அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது திறந்த அமைப்பு என்பது அண்டத்தில் ஒரு பகுதியைக் குறிக்கிறது அங்கே ஒரு குறிப்பிடத்தை அடையாளம் கண்டு எடுக்கப்பட்ட இடத்தில் பகுப்பாய்வைச் செய்கிறோம் எனவே அவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட கன அளவு அமைப்பு என்று அழைக்கிறோம் ஏனெனில் அண்டத்தின் குறிப்பிடப்பட்ட கன அளவு இடத்தை பற்றி மட்டுமே நாம் பேசுகிறோம் அமைப்பின் எல்லை குறிப்பிட்ட கன அளவு கொண்டுள்ளது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட கன அளவு அமைப்பில் உறுதியாக சூழலுக்கும் அமைப்புக்கும் இடையே ஆற்றல் இடைவினைகள் இருக்கும் இங்கே நிறை மாறிலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இங்கே நிறை இடைவினைகள் நடக்கலாம் ஆனால் கன அளவு கண்டிப்பாக ஒரு மாறிலியாக இருக்க வேண்டும் அமைப்பின் எல்லைகள் வெவ்வேறுவிதமான குணங்கள் கொண்டதாக இருக்கலாம் அமைப்பின் எல்லை உறுதியான அல்லது மீளக்கூடியதாக இருக்கக்கூடும் ஒரு அமைப்பின் எல்லை உண்மையான அல்லது கற்பனையானதாக இருக்கலாம் இது நம்முடைய தேர்வை பொறுத்தே உள்ளது உதாரணமாக ஒரு மூடப்பட்ட அமைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு மூடப்பட்ட அமைப்பில் குறிப்பிடப்பட்ட அளவு நிறை மட்டுமே இருக்கும் ஆனால் கன அளவு பற்றி நமக்கு தெரியாது ஒரு மூடப்பட்ட அமைப்பின் கன அளவு மாறலாம் கன அளவு மாறுகிறது என்று சொல்லும்போது நிச்சயமாக எல்லை நகரும் இந்த செவ்வகத்தை அமைப்பு என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிறை அமைப்பாக இருந்தால் அதாவது மூடப்பட்ட அமைப்பாக இருந்தால் எவ்வகையான ஆற்றல் இடைவினைகளாலும் அமைப்பின் எல்லை நகரலாம் உதாரணமாக ஒரு வெப்ப காற்று பலூனை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கே இந்த வெப்ப காற்று பலூனின் எல்லை இந்த சிவப்பு கோட்டியின் மூலமாக வரையப்பட்டுள்ளது இது பலூனின் மேற் பக்கத்தை குறிக்கும் ரப்பர் பொருளாகும் பலூனின் உள்ளே சற்று வெப்பமான காற்று உள்ளது மேலும் வெளியே சூழல் உள்ளது ஒரு வெப்ப ஆற்றல் மூலத்தின் வழியாக உதாரணமாக பன்சன் சுடர் அடுப்பின் மூலமாக உள்ளே இருக்கும் காற்றுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படுகிறது இப்பொழுது அமைப்புக்கு ஆற்றல் அளிக்கப்பட்டுள்ளது என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் அந்த வாயுவின் வெப்பநிலை அதாவது பலூனின் உள்ளே தேக்கப்பட்டிருக்கும் காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிப்பதால் வாயுவின் கன அளவும் அதிகரிக்கும் இது என்ன வகையான அமைப்பு இங்கே அமைப்பின் உள்ளே குறிப்பிட்ட அளவு நிறை மட்டுமே உள்ளது எனவே இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிறை அமைப்பு இந்த சிவப்பு கோடு அமைப்பின் எல்லையை குறிக்கிறது அமைப்புக்கு ஆற்றல் அளிக்கப்படும் போது அதன் கன அளவு இங்கே வரையப்பட்டுள்ளது போல மாறலாம் எனவே இது ஒரு உறுதியான எல்லை இல்லை மாறாக இது வளைதன்மையுடைய எல்லை கட்டுப்படுத்தப்பட்ட நிறை அமைப்புகளுக்கு நகரும் தன்மை கொண்ட அல்லது வளை தன்மையுடைய எல்லை இருக்கும் அதே நேரத்தில் ஒரு கூரை நீர் தொட்டியின் நிலையை நாம் எடுத்துக் கொண்டால் செங்கல் அல்லது அதுபோன்ற சில கடினமான பொருட்களால் கட்டப்பட்டிருக்கலாம் அல்லது வீடுகளில் நாம் பொதுவாகக் காணும் நெகிழிகள் போன்ற பொருட்களால் செய்யப்பட்டிருக்கலாம் இதில் தண்ணீர் உள் வருவதற்கு ஒரு வழி இருப்பதை நாம் காணலாம் மேலும் தண்ணீர் வெளியேறுவதற்கு ஒன்று அல்லது பல வெளி வாயில்கள் இருக்கலாம் இந்த நீர் உள் வழியை 1 எனவும் வெளி வாயில்களை 2 மற்றும் 3 எனவும் குறித்துக் கொள்வோம் இது என்ன வகையான அமைப்பு இங்கே நிறை உள் நுழைவதற்கும் வெளி செல்வதற்கும் அனுமதிக்கப்படுகிறது எனவே இது ஒரு மூடப்பட்ட அமைப்பாக இருக்க முடியாது இது ஒரு சிறந்த அமைப்பு எனவே ஒரு அமைப்பு திறந்த அமைப்பா அல்லது மூடப்பட்ட அமைப்பா என்று முடிவு செய்வதற்கு அமைப்புக்கும் சூழலுக்கும் நடுவே நிறை இடைவினைகள் நடக்கின்றனவா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் இது ஒரு திறந்த அமைப்பு மேலும் இந்த அமைப்பில் கன அளவை பற்றி நாம் பேசும்போது இந்த அமைப்பின் கன அளவு இந்த சிவப்பு எல்லையின் மூலமாக குறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு உள் வழியையும் 2 வெளி வழிகளையும் கொண்ட கடினமான நெகிழி இங்கே அண்டத்தின் குறிப்பிடப்பட்ட இடத்தை இந்த பொருளால் உள்ளடக்கி காட்டுகிறோம் எனவே இது உறுதியான எல்லை ஏனெனில் கன அளவு மாறிலியாக இருக்க வேண்டும் எனவே எல்லை நகர முடியாது இதனால் நாம் கற்றுக் கொள்வது என்னவென்றால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிறை அமைப்பில் நகரும் தன்மை கொண்ட எல்லை அல்லது வளை தன்மையுடைய எல்லை இருக்க வேண்டும் அதேநேரம் கட்டுப்படுத்தப்பட்ட கன அளவு அமைப்புகளுக்கு உறுதியான எல்லைகள் இருக்க வேண்டும் இரண்டாவது வகையான எல்லையின் வரைநிலையை எடுத்துக் கொள்ளுங்கள் மெய்யான அல்லது கற்பனையான எல்லை பலூனின் எடுத்துக்காட்டில் என்னவிதமான எல்லை இருக்கிறது அது உண்மையான எல்லையா அல்லது கற்பனையான எல்லையா சந்தேகமின்றி அது ஒரு உண்மையான எல்லை ஏனென்றால் ரப்பர் பொருளால் செய்யப்பட்ட நிறையை உள்ளடக்கிய ஒரு எல்லையை நம்மால் காண முடிகிறது எனவே இது ஒரு உண்மையான எல்லை இரண்டாவது அமைப்பில் என்னவிதமான எல்லை இருக்கிறது இரண்டாவது அமைப்பில் சந்தேகமின்றி உண்மையான எல்லை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் இங்கே ஒரு உறுதியான நெகிழி பொருள் கொண்ட எல்லை இருக்கிறது இதனை நான் சற்றே ஒப்புக்கொண்டாலும் முழுமையாக ஒப்புக் கொள்வதாக இல்லை நான் ஏன் பகுதியாக இக்கருத்தில் உடன்படுகிறேன் என்றால் இந்த அமைப்பில் எல்லை இருந்தாலும் அது முழுமையாக அமைப்பை உள்ளடக்குவதில்லை இந்த வரை கலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல சில இடங்களில் எல்லை இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அமைப்பை நிறைவாக சில இடங்களில் எல்லையை நீங்கள் கற்பனை செய்துகொள்ள வேண்டி உள்ளது எனவே இந்த எல்லை பகுதியாக உண்மையானதாகவும் பகுதியாக கற்பனையாகவும் உள்ளது எனவே அமைப்பில் எல்லை உண்மையானதாகவோ அல்லது கற்பனையானதாகவோ மேலும் உறுதியானதாகவோ வளைதன்மையுடையதாகவோ இருக்கலாம் சில பாடப்புத்தகங்களில் மூன்றாவதாக ஒரு அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது அது தனித்த அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஒரு தனித்த அமைப்பு என்பது ஒரு மூடப்பட்ட அமைப்பின் சிறப்பு வகையாகும் இங்கே ஆற்றல் இடை வினைகளும் நடக்காது எனவே ஒரு தனித்த அமைப்பில் நிறையும் கன அளவும் மாறிலியாக இருக்கும் இதனை மூடப்பட்ட அமைப்பின் சிறப்பு வகையாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் இங்கே அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே எந்த ஒரு இடை வினையும் இருப்பதில்லை மேலும் எல்லையின் குறுக்காக எந்த ஒரு இடை வினையும் நடப்பதில்லை அமைப்பின் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது எடுத்துக்காட்டில் பகுதியாக நிறப்பப்பட்டுள்ள குப்பி இருக்கிறது அதில் இருந்து வெப்பம் எடுக்கப்படவோ அல்லது அதனை வெப்பப்படுத்தவோ இயலும் குப்பையின் மேற்புறம் திறந்திருப்பதால் அமைப்புக்கு வெப்பம் அளிக்கப்படும் போது நீராவி அல்லது பிற வாயுக்கள் அமைப்பின் எல்லையை கடந்து செல்ல முடியும் இது எவ்வகையான அமைப்பு இது ஒரு திறந்த அமைப்பாகும் எல்லையின் ஊடாக ஆற்றல் இடைவினைகளும் நிறை இடைவினைகளும் நிகழ்வதால் இது ஒரு திறந்த அமைப்பு மேலும் சில சிறிய இடங்களை தவிர நமக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட கொள்ளளவு கொண்ட ஒரு உறுதியான எல்லை இருக்கிறது வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்விற்க்காக சில இடங்களில் எல்லைக்கு அருகில் நாம் கற்பனையாக எல்லையை வரையறை செய்து கொள்ள வேண்டியுள்ளது எனவே பகுதியாக இது கற்பனையான இல்லை தற்சமயம் இந்த குப்பியின் வாயினை ஒரு அடைப்பான் மூலம் அடைத்து கொள்கிறோம் இப்போது என்ன நடக்கிறது இப்போது இடைவினைகள் நடப்பதில்லை நிறை உள் நுழையவும் வெளியேறவும் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் ஆற்றல் இடைவினைகள் மூலமாக அமைப்பின் ஆற்றல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் நிறை மாறாது வெப்ப இடைவினைகள் மூலமாக அவற்றின் இடைவினை திசையை பொறுத்து ஆற்றல் அளவு குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம் ஆனால் அங்கே நிறை இடைவினைகள் இல்லை எனவே தற்சமயம் இது ஒரு மூடப்பட்ட அமைப்பாகும் எங்கே நிறை மாறிலியாக இருக்கிறது மேலும் இந்த குறிப்பிடப்பட்ட எடுத்துக்காட்டில் புறக்கணிக்கதக்க அளவு வெப்ப விரிவை கொண்ட கண்ணாடியால் இந்த குப்பி செய்யப்பட்டுள்ளதால் இந்த அமைப்பின் கன அளவும் குறிப்பிடத்தக்க அளவில் மாறுவதில்லை இப்போது மூன்றாவது எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே ஒரு வெப்ப குடுவை இருக்கிறது இந்தக் குடுவை மூடப்பட்டுள்ளது மட்டுமல்லாது வெப்ப காப்பிடப்பட்டுள்ளது எங்கே வெப்ப இடைவினைகளோ அல்லது நிறை இடைவினைகளோ நடப்பது இல்லை இது தனித்த அமைப்பின் எடுத்துக்காட்டு ஆகும் ஒரு சில நடைமுறை உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம் 70 0C கொண்ட ஒரு சூடான காபியை ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு 20 0C அளவு குளிரான சூழலில் அதனை வைத்தாள் என்ன நடக்கும் காபி அதிக வெப்ப நிலையில் இருப்பதால் அதனை கொண்டிருக்கும் கோப்பை அதைப்போலொத்த உயர் வெப்பநிலையில் இருக்கும் கோப்பையின் மேற்பக்கம் திறந்திருப்பதால் அது சூழலிடம் ஆற்றலை இழந்து கொண்டிருக்கும் மேலும் மேற்பக்கம் திறந்திருப்பதால் நீராவியும் வெளியே செல்ல ஆரம்பிக்கும் எனவே இது ஒரு திறந்த அமைப்பு அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட கன அளவு அமைப்பு இங்கே கோப்பையின் சுவற்றுக்கும் மேற்பக்கத்துக்கும் இடையே நாம் கற்பனையாக ஒரு எல்லையை வரையறுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு மருத்துவ நிலை வெப்பமானியை எடுத்துக்கொள்ளுங்கள் இது என்ன வகையான அமைப்பு எல்லையை தேர்வு செய்வது மிக முக்கியமானது முன்னே பார்த்த உதாரணங்களில் சரியான எல்லை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கே நீங்கள் எல்லையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இங்கே உங்களுடைய எல்லையின் தெரிவு என்னவாக இருக்கும் இங்கே பாதரசம் அல்லது வேறு ஏதாவது வெப்பநிலைமானி திரவம் ஒரு நுண்குழாயில் வைக்கப்பட்டிருக்கும் அதையே அமைப்பில் எல்லையாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே உங்கள் அமைப்பு எல்லை இந்த மஞ்சள் நிற நுண் குழாய் என்று எடுத்துக்கொள்ளலாம் வெப்பநிலைமானி திரவத்தை மட்டும் உள்ளடக்கும் இடம் அமைப்பின் எல்லையாக எடுத்துக்கொள்ளபடலாம் வெப்பநிலைமானியை மனித உடலில் வைக்கும்போது அங்கே சிலவிதமான ஆற்றல் இடைவினைகள் நடக்கும் எனவே இது ஒரு தனித்த அமைப்பு அல்ல சூழலுக்கும் அமைப்புக்கும் இடையே ஏதேனும் நிறை இடைவினைகள் நடக்கின்றனவா நாம் வரைந்திருக்கும் எல்லை திடமாக இருப்பதால் இந்த எல்லை உண்மையானதாக இருக்கிறது எனவே நீங்கள் எல்லையை கற்பனை செய்து கொள்ள வேண்டியதில்லை நுண்குழாய்க்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சுவர் இருக்கிறது எனவே இங்கே நிறை இடைவினைகள் நடப்பதில்லை பாதரசமோ அல்லது மற்றெந்த வெப்பநிலைமானி திரவமோ நுண் குழாயை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படுவதில்லை எனவே இது ஒரு மூடப்பட்ட அமைப்பின் எடுத்துக்காட்டாகும் இங்கே ஒரு உந்துதண்டு உருளை அமைப்பை பார்க்கலாம் இது என்னவாக இருக்கும் இணைப்பு தண்டின் மூலமாக உந்து தண்டு தொடர்ச்சியாக உருளைக்குள் இடப்பெயர்ச்சி அடைகின்றது இந்த இடத்தில் நாம் அமைப்பை தேர்வு செய்ய வேண்டியுள்ளது நாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் வாயுவின் வெப்ப இயக்கவியல் தன்மைகளை பகுப்பாய்வு செய்யப்போகிறோம் எனவே உருளையின் பக்கச் சுவர்களும் உந்துதண்டின் மேற்புறமும் உருளைத்தலையின் அடிப்பாகமும் சேர்ந்த சுற்றத்தை எல்லையாக எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு உண்மை எல்லை ஆனாலும் உந்து தண்டு மேலும் கீழுமாக தொடர்ச்சியாக நகரும்போது இந்த இல்லை நகர்வதை நம்மால் காணமுடிகிறது எனவே இது நகரக்கூடிய மெய் எல்லை இது என்ன வகையான அமைப்பு மூடிய அமைப்பா அல்லது திறந்த அமைப்பா எங்கே உள்வழியும் வெளிவழியும் காட்டப்படவில்லை எனவே நிறை இடைவினைகள் நடப்பதில்லை எனவே இது ஒரு நகரக்கூடிய மெய் எல்லையைக் கொண்ட மூடிய அமைப்பு நான் காட்டப்போகும் இறுதி எடுத்துக்காட்டு மனித உடலைப் பற்றியது மனித உடலை எவ்வகையான வெப்ப இயக்கவியல் அமைப்பாக பார்க்க முடியும் நமது தோலை அமைப்பு எல்லையாக எடுத்துக்கொண்டால் அதற்கு உள்ளிருக்கும் அனைத்தும் ஒரு அமைப்பின் பகுதியாக இருக்கும் தோலுக்கு வெளியே இருக்கும் அனைத்தும் சூழல் ஆகும் இப்படி இருக்கையில் என்ன வகையான வெப்ப இயக்கவியல் பகுப்பாய்வுகளையும் இடைவினைகளையும் நம்மால் செய்ய இயலும் மூச்சு விடுவதால் காற்று நமது அமைப்புக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்கின்றது மேலும் பலவகையான பப்ப மற்றும் ஆற்றல் இடைவினைகள் சூழலுக்கு இடையேயான வெப்ப சலனம் மூலம் ஆற்றல் இழப்புகள் நடைபெறுகின்றன நிலத்தின் மீது இருக்கும் தொடர்பின் மூலம் நம் உடலின் சில பகுதிகள் வழியாக வெப்பக்கடத்தல் நிகழலாம் மேலும் நாம் அணிந்திருக்கும் உடையைப் பொறுத்து கதிரியக்க வெப்ப இழப்பு ஏற்படலாம் வியர்க்கும்போது வியர்வை நம் உடலிலிருந்து ஆவியாகி செல்கின்றது அது ஒரு நிறை இடைவினை ஆகும் எனவே மனித உடலை ஒரு திறந்த அமைப்பாக பார்க்கலாம் வெப்ப இயக்கவியல் அமைப்பை பற்றி அறிந்து அதனை வரையறுத்த பின்னர் நாம் அமைப்பின் பண்புகளை பற்றி நாம் அறிந்துகொள்ள வேண்டும் பண்புகள் ஒரு அமைப்பின் அளவிடக்கூடிய தன்மைகள் என வரையறுக்கப்படுகின்றன அளவிடக்கூடிய சொல் இங்கே முக்கியமானது ஏனென்றால் நாம் அளவிட முடியாத வண்ணம் போன்ற ஒன்றைப் பற்றி பேசினால் அது ஒப்பீட்டளவில் அடையாளம் காணப்படுவதால் அதனை ஒரு பண்பாக அடையாளம் காண முடியாது அளவிடக்கூடிய பண்புகள் அழுத்தம் வெப்பநிலை கன அளவு ஆற்றல் உள்ளடக்கம் வெப்ப கடத்துத்திறன் பாகுத்தன்மை முடுக்கம் வேகம் உயரம் போன்ற அமைப்பின் பண்பாக இருக்கலாம் இவை அனைத்தும் அமைப்பின் வெவ்வேறு பண்புகள் ஏனெனில் அவை ஒவ்வொன்றையும் அமைப்பை வரையறுக்க பயன்படுத்தலாம் அவை ஒவ்வொன்றையும் அளவிட முடியும் பண்புகள் இரண்டு வகைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அளவு சாரா பண்புகள் அளவு சார் பண்புகள் அளவு சாரா பண்புகள் என்பது அமைப்பின் அளவு அல்லது நிறை அல்லது அளவைப் பொறுத்து இல்லாத பண்புகள் அதேசமயம் அளவு சார் பண்புகள் என்பது அமைப்பின் அளவு அல்லது நிறை அல்லது அளவைப் பொறுத்து இருக்கும் பண்புகளைக் குறிக்கிறது அளவு சாரா பண்புகளின் எடுத்துக்காட்டுகள் வெப்பநிலை அழுத்தம் போன்றவையாக இருக்கலாம் அதேசமயம் அளவுசார் பண்புகளின் எடுத்துக்காட்டு நிறை ஆகும் இது மிகவும் பொருத்தமான எடுத்துக்காட்டு மேலும் அமைப்பின் ஆற்றல் உள்ளடக்கம் அமைப்பின் கன அளவுபோன்ற பல பண்புகளை அளவுசார் பண்புகளாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அடிப்படை வெப்ப இயக்கவியலைப் படித்திருப்பதால் உறைவெப்பம் மற்றும் இயல்பாற்றலின் கருத்துக்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இவை அனைத்தும் அளவு சார்பண்புகள் அடுத்தது நாம் பின்பற்றப் போகும் முக்கியமான மரபுகளில் ஒன்று மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெளிப்பாடுகள் பொதுவாக அளவுசார்பண்புகள் 'E' 'V' 'H' 'S' இதில் விதிவிலக்கானது 'm' என்று குறிக்கப்படும் பொருளின் நிறை அளவுசார் பண்புகள் எப்போதும் பெரிய எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன அதேசமயம் அளவு சாராபண்புகள் பொதுவாக சிறிய எழுத்துக்களைப் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன 'T' என்று குறிக்கப்படும் வெப்பநிலை மற்றும் 'P' என்று குறிக்கப்படும் அழுத்தம் இதற்கு விதிவிலக்குகள் மற்ற அளவு சாரா பண்புகள் சிறிய எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன ஒரு பண்பு அளவுசார் பண்பா அல்லது அளவு சாரா பண்பு என்று எவ்வாறு கண்டு கொள்வது இதை செய்வதற்கு எளிமையான வழி என்னவென்றால் அமைப்பை இரு சரியான பாதிகளாக பிரிக்கும்போதோ அல்லது அமைப்பில் மாற்றம் ஏற்படும்போது பண்பின் அளவில் மாற்றம் ஏற்பட்டால் அது அளவுசார் பண்பு அது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு காட்டப்பட்டுள்ளது இங்கு ஐந்து தனி பண்புகளை கொண்ட ஒரு அமைப்பை நான் எடுத்துக்கொண்டுள்ளேன் அவை நிறை கன அளவு வெப்பநிலை அழுத்தம் மற்றும் ரோ ρ என்று குறிக்கப்படும் அடர்த்தி இப்போது இதனை இரு சம பங்குகளாக பிரித்து அந்த இரண்டு சனி அமைப்புகளில் உள்ள பண்புகளை அளவீடு செய்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் வெப்பநிலை அழுத்தம் மற்றும் அடர்த்தி மாறுபடாமல் இருக்கும் அதே நேரத்தில் நிறை மற்றும் கன அளவு பாதியாக குறைந்துவிடும் எனவே இவை மூன்றும் அளவு சாரா பண்புகள் அதே நேரத்தில் அடுத்த இரண்டும் அளவுசார் பண்புகள் ρ என்று நாம் குறித்துக் கொள்ளும் பொருளின் அடர்த்தி ஒரு மிக முக்கியமான அளவு சாரா பண்பாகும் ஓரலகு நிறை கொண்ட அளவு சார் அல்லது அளவு சாரா பண்புகளை தற்பண்புகள் என்று குறிப்பிடுகிறோம் உதாரணமாக 'V' என்று குறிக்கப்படும் கன அளவு ஒரு அளவுசார் பண்பாகும் அதனை நிறையால் வகுக்கும்போது அதனை தன் கன அளவு அல்லது அலகு கன அளவு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஓரலகு நிறை கொண்ட கன அளவு தன் கன அளவு என்று அழைக்கப்படுகிறது இதைப் போலவே எந்த ஒரு அளவு சார் பண்பையும் நிறையால் வகுக்கும்போது ஒரு தற்பண்பு கிடைக்கும் எந்த ஒரு அளவு சாரா பண்பின் தற் பண்பும் ஒரு அளவு சாரா பண்பாக இருக்கும் இங்கு நான் எடுத்து இருக்கும் எடுத்துக்காட்டை பற்றி சற்று யோசித்துப் பாருங்கள் முதலில் எடுத்துக்கொண்ட அமைப்பில் தன் கன அளவு என்ன என்பதை பாருங்கள் தன் கன அளவு Vm இப்போது இரண்டு கூறுகளைக் கொண்ட இரண்டாம் பாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே தன் கன அளவு என்னவாக இருக்கும் அதைப்போலவே இரண்டாம் பகுதியிலும் உங்களுக்கு Vm என்ற விடையே கிடைக்கும் எனவே தன் கன அளவு ஒரு அளவு சாரா பண்பாகும் எனவே அதனை 'v' என்ற சிறிய எழுத்தை கொண்டு குறித்துக் கொள்ளலாம் 'V'கன அளவை குறிக்கிறது அது ஒரு அளவுசார் பண்பாகும் 'v' என்பது தன் கன அளவை குறிக்கும் அளவு சாரா பண்பாகும் ஆங்கில பெரிய'X' என்பது ஒரு அளவு சார் பண்பாக குறிக்கப்பட்டால் சிறிய எழுத்து 'x' என்பது ஒரு அளவு சாரா பண்பைக் குறிக்கும் எனவே 'h' என்பதை தன் உறை வெப்பம் என்றும் 's' என்பதை தன் இயல்பு ஆற்றல் என்றும் 'e' என்பதை தன் ஆற்றல் என்றும் 'u' என்பதை தன் உள்ளுறை ஆற்றல் என்றும் வரையறுத்து கொள்கிறோம் அளவு சாரா பண்புகளுக்கு வேறு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் உங்களால் யோசிக்க முடிகிறதா திசைவேகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திசைவேகம் அளவு சார் பண்பா அல்லது அளவு சாரா பண்பா C என்பது மூல அமைப்பின் திசைவேகம் என்று எடுத்துக்கொள்வோம் அதனை நான் இரு கூறுகளாகப் பிரித்தால் ஒவ்வொரு தனி பகுதியிலும் திசைவேகம் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் அது C என்ற அளவிலேயே இருக்கும் எனவே அது ஒரு அளவு சாரா பண்பாகும் முடுக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் முடுக்கமும் ஒரு அளவு சாரா பண்பாகும் இவ்வாறாக நாம் ஒரு பண்பினை அளவுசார் பண்பு அல்லது அளவு சாரா பண்பு என்று வகுத்துக் கொள்ளலாம் மேலும் எந்த ஒரு அளவுசார் பண்பின் தன் பண்பு அல்லது ஓரலகு பண்பு ஒரு அளவு சாரா பண்பாகும் என்பதனை நினைவில் கொள்க நாம் உபயோகிக்கும் மரபின் வழியாக ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அளவு சாரா பண்புகளையும் ஆங்கில பெரிய எழுத்துக்கள் அளவுசார் பண்புகளையும் குறிக்கின்றன இதற்கான விதிவிலக்கு நிறை காண 'm' அது ஒரு அளவு சார் பண்பாக இருந்தாலும் அதனை சிறிய எழுத்தின் மூலமாக குறிப்பிடுகிறோம் மேலும் வெப்ப நிலைக்கும் அழுத்தத்திற்கும் வெப்ப நிலைக்கும் அவை அளவு சாரா பண்புகளாக இருந்தாலும் பெரிய எழுத்துக்களான 'T' மற்றும் 'P' முறையே உபயோகிக்கின்றோம் அடுத்ததாக அமைப்பின் நிலை நிலை என்பது ஒரு அமைப்பின் சரியான புறநிலையாகும் புறா அமைப்பின் சரியான புற நிலையை தெரிந்து கொள்வதற்கு அதற்குப் பொருத்தமான அனைத்து பண்புகளையும் பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் ஒரு அமைப்பின் அனைத்து பண்புகளையும் நாம் அறிந்து கொண்ட பின்னர் நாம் அந்த அமைப்பின் நிலையை அறிவோம் என்று சொல்லலாம் வெப்ப இயக்கவியலில் நாம் எப்பொழுதும் சமநிலையில் பகுப்பாய்வுகளை செய்வோம் சமநிலை என்பது சமத்துவ நிலையை குறிக்கிறது அதாவது அமைப்பினுள் சமநிலையற்ற இயல்திறம் இல்லாத நிலை பண்புகள் மாறாமல் இருந்தாலோ அல்லது அமைப்பு வெப்ப இயக்கவியல் சமநிலையில் இருந்தாலோ சமநிலையற்ற இயந்திரம் அமைப்பினுள் இருக்காது எனவே அமைப்பின் பண்புகள் அண்டத்தில் அல்லது நேரத்திலோ மாற்றமுறாது வெப்ப இயக்கவியல் நாம் எப்பொழுதும் சமநிலையை பற்றி பேசுகிறோம் அமைப்பு சமநிலையில் இல்லாவிட்டாலும் சமநிலைக்கு மிக அருகில் இருக்கும் நிலையை அடைய நாம் முயற்சிக்கிறோம் அப்பொழுது நாம் அதனை சமநிலையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பகுப்பாய்வை செய்ய இயலும் எனவே அமைப்பில் சம நிலையை அறிந்துகொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அளவீடுகளும் நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது வெப்பநிலையுடன் தொடர்புடைய சமநிலை வெப்பச் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது ஒரு அமைப்பு வெப்ப சமநிலையில் இருக்கும்போது அதில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் ஒரே வெப்பநிலை இருக்கும் மேலும் அந்த அமைப்பு எந்த ஒரு இடத்திலும் வெப்ப இயல்திறம் இருக்காது எனவே எனவே அமைப்பின் ஏதேனும் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு வெப்பப் பரிமாற்றம் நடப்பதில்லை உதாரணமாக இது ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பு என்று எடுத்துக் கொள்ளும்போது இந்த ஒரு இடத்தில் வெப்பநிலை T1 என்ற அளவிலும் மற்றொரு இடத்தில் T2 என்ற அளவிலும் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் T1 T2 என்று இருந்தால் T1 ல் இருந்து T2 வுக்கு ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும் என்பதை நாம் அறிவோம் அப்படி இருந்தால் இந்த அமைப்பு வெப்பச் சமநிலையில் இல்லை அமைப்பு வெப்பசமநிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட ஆற்றல் இடைவினைகள் இருக்கக்கூடாது எனவே இவ்விரண்டு வெப்ப நிலைகளும் சமமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அமைப்பின் வெப்பச் சமநிலை நிலைநிறுத்தபடாது அடுத்ததாக எந்திரவியல் சமநிலை எந்திரவியல் சமநிலை அழுத்தத்துடன் தொடர்புடையது ஆனால் இங்கே ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது ஒரு அமைப்பு எந்திர சமநிலையில் இருக்கும்போது அழுத்தம் அனைத்து இடங்களிலும் சமமாக இருக்க வேண்டுவதில்லை உதாரணமாக ஒரு கொள்கலனில் இருக்கும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் இது h என்ற உயர அளவிற்கு நிரப்பப்பட்டுள்ளது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் மேல் இருக்கிற ஒரு புள்ளியிலும் அடி பக்கத்தில் இருக்கிற ஒரு புள்ளியிலும் அழுத்தம் சமமாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது நீங்கள் ஏற்கனவே திரவ இயக்கவியலில் உயரத்துடன் நிலைநீர்அழுத்தம் அதிகரிக்கிறது என்று படித்திருப்பீர்கள் எனவே மேற்பரப்பில் Patm என்ற அழுத்தம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அடிப்பகுதியில் இருக்கும் அழுத்தத்தின் அளவானது Pbottom Patm ρgh என்ற அளவில் இருக்கும் இங்கே ρ என்பது திரவத்தின் அடர்த்தியையும் g என்பது புவியீர்ப்பு முடுக்கத்தையும் குறிக்கிறது அழுத்த மாறுபாடு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை காணலாம் மேலும் உயரத்துடன் அழுத்த மாறுபாட்டை வரைபடமாக்கினால் இந்த இடத்தில் ஒரு முக்கோண வடிவிலான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேற்பகுதியில் அழுத்தம் காற்று அழுத்தமாகவும் கீழே செல்லச் செல்ல அழுத்தம் அடிப்பகுதி வரை தொடர்ச்சியாக அதிகரித்து இருப்பதை காணலாம் இது முற்றிலும் தர்க்கரீதியானதுடன் இந்த அமைப்பு இயந்திர சமநிலை என்று அழைக்கப்படுகிறது அமைப்பின் கொள்ளிடத்தில் அழுத்தம் வேறுபட்டாலும் புவியீர்ப்பு போன்ற ஒரு விசை புலத்தை ஈடு செய்வதாக இது அமைகிறது எனவே எந்திரவியல் சமநிலை என்பது சமநிலையற்ற விசைகள் இல்லாத ஒரு அமைப்புடன் தொடர்புடையது இங்கே விசைகள் சமநிலையை அடைகின்றன ஏனென்றால் புவியீர்ப்பு விசை அழுத்த விசையை சமநிலைப்படுத்துகிறது மூன்றாவதாக நிலை சமநிலையை பற்றி பார்க்கப் போகிறோம் நிலை சமநிலை என்பது ஒரு பொருளின் திட திண்ம மற்றும் வாயு நிலை சமநிலையை குறிக்கிறது உதாரணமாக ஒரு அமைப்பது பல நிலைகள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு வெப்ப கொள்கலனில் பனிக்கட்டியும் திரவ தண்ணீரும் கலந்து எடுத்துக் கொள்வோம் இப்போது இந்த வெப்ப கலனை வளிமண்டல சூழலில் 00C என்ற வெப்பநிலையில் நிலை படுத்தினால் பனிக்கட்டி மற்றும் தண்ணீர் எந்த ஒரு நிலைமாற்றமும் அடைவதில்லை எனவே இந்த அமைப்பு நிலை சமன்பாட்டில் இருக்கிறது இருந்தபோதும் அவை வெவ்வேறு வெப்பநிலைகளில் இருந்தால் வெப்பநிலையைப் பொறுத்து தண்ணீர் பனிக்கட்டியாகவோ பனிக்கட்டி தண்ணீராகவோ மாற்றம் பெறும் இந்த இடத்தில் அமைப்பு நிலை சமன்பாட்டில் இல்லை இறுதியாக வேதி சமநிலை அதாவது எவ்விதமான வேதி இயல் திறமும் அற்ற தன்மை அமைப்பில் எந்தவித வேதி வினையும் நடக்காத நேரத்தில் அமைப்பின் கூறுகளில் உள்ள மூலக்கூறு கட்டமைப்பு மாறாமல் இருக்கும் இவ்வாறாக ஒரு அமைப்பில் நான்கு வகையான சமநிலைகள் இருக்கலாம் இந்த நான்கு விதமான சமநிலையை அடையும் ஒரு அமைப்பு நிறைவு செய்யுமானால் அந்த அமைப்பை வெப்ப இயக்கவியல் சமநிலையில் இருப்பதாக நாம் அழைக்கிறோம் அனைத்து விதமான சமநிலைகளையும் அமைப்பு நிறைவு செய்யும்போது அந்த அமைப்பு வெப்ப இயக்கவியல் சமநிலையில் இருக்கிறது இந்த வெப்ப இயக்கவியல் பாடநெறியில் நிலை மற்றும் வேதி சமநிலை பற்றி நாம் விரிவாக விவாதிக்க தேவையில்லை மேலும் நாம் வெப்ப மற்றும் இயந்திரவியல் சமநிலைகளை முதன்மையானதாக கருத்தில் கொள்வோம் வேதி சமநிலை கடைசி வாரத்தில் தான் வருகிறது அந்தப் பகுதியில் நாம் வேதியல் வெப்ப இயக்கவியல் ஐ பற்றி பார்க்கலாம் அடுத்தது நிலை ஒப்புக்கொள்கை நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு அமைப்பின் நிலையைக் குறிப்பிட அதனுடன் தொடர்புடைய எல்லா பண்புகளையும் நாம் குறிப்பிட வேண்டும் மேலும் அமைப்பு எண்ணற்ற பண்புகளைக் கொண்டிருக்கலாம் அளவிடக்கூடிய எந்த ஒரு குணத்திற்கும் ஒரு பண்பை நம்மால் வரைமுறை செய்ய இயலும் அப்படியானால் ஒரு அமைப்புக்கு எத்தனை பண்புகள் நாம் வரைமுறை செய்ய வேண்டும் அது நிலை ஒப்புக் கொள்கையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அது எளிமையான அமுக்கக்கூடிய அமைப்பின் நிலை இரண்டு சார்பிலி அளவு சாரா பண்புகளால் முழுமையாக வரையறுக்கப்படுகிறது என்று இது கூறுகிறது எளிமையான அமுக்கக்கூடிய அமைப்பின் நிலை இரண்டு சார்பிலி அளவு சாரா பண்புகளால் முழுமையாக வரையறுக்கப்படுகிறது இங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு சொற்றொடர்கள் இருக்கின்றன முதலாவதாக எளிமையான அமுக்க கூடிய அமைப்பு என்ற சொற்றொடர் எளிமையான அமுக்கக்கூடிய அமைப்பு என்பது எந்தவொரு வெளிப்புற விளைவுகளாலும் பாதிக்கப்படாத ஒரு அமைப்பாகும் இது அமைப்பு ஈர்ப்பு முடுக்கம் மின்சாரம் காந்தவியல் வேகம் அல்லது அதைப்போன்ற வேறொரு சக்தி புலத்திற்கும் உட்படுத்தப்படுவதில்லை இதுபோன்ற எந்தவொரு சக்தி புலத்திலிருந்தும் அது சார்பின்றி இருக்கும்போது அதை ஒரு எளிய அமுக்கக்கூடிய அமைப்பு என்று அழைக்கிறோம் இரண்டாவது முக்கியமான சொற்றொடர் என்னவென்றால் இரு சார்பிலி அளவு சாரா பண்புகள் அதாவது அந்த இரு பண்புகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி சார்பற்று இருக்க வேண்டும் உதாரணமாக தன் கன அளவையும் அடர்த்தியையும் எடுத்துக்கொண்டால் அவை இரண்டும் தொடர்பின்றி இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஏனென்றால் தன் கன அளவு என்பது அடர்த்தியின் பெருக்கல் நேர்மாறு என்று நமக்கு தெரியும் எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்று இருப்பதில்லை எனவே இந்த இரண்டையும் நாம் அறிந்து கொள்வது நிலை ஒப்புக் கொள்கையை திருப்தி செய்யாது பெருவாரியான சமயங்களில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மட்டுமே இவ்வகையான சார்பற்ற அளவு சாரா பண்புகளை நிறைவு செய்ய போதுமானது இருந்தபோதிலும் நிலைமாற்று நிகழ்வுகளில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ஆகிய இரண்டும் மாறுபாடு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் எனவே வெப்ப நிலையை அறிந்து கொள்வதன் மூலம் அழுத்தத்தையோ அல்லது அழுத்தத்தை அறிந்து கொள்வதன் மூலம் வெப்பநிலையையோ தெரிந்துகொள்ளலாம் அத்தகைய சமயங்களில் நாம் வெப்ப நிலையையோ அல்லது அழுத்தத்தையோ மட்டுமே எடுத்துக்கொண்டு அதாவது ஏதேனும் ஒன்றை மட்டுமே எடுத்துக் கொண்டு வேறு ஏதேனும் ஒரு பண்பையும் எடுத்துக்கொண்டு அதாவது மூன்றாவதாக ஒரு பண்பை எடுத்துக் கொண்டு இரண்டு சார்பற்ற பண்புகளை உருவாக்க வேண்டும் இந்த மூன்றாவது பண்பு என்னவாக இருக்க வேண்டும் அதனை நாம் தூய பொருட்களின் பண்பை பற்றி படிக்கும் மூன்றாவது பகுதியில் கற்றுக்கொள்வோம் ஆனால் பெருவாரியான செயல்முறை நிகழ்வுகளில் குறிப்பாக திட மற்றும் திரவ பொருட்களில் அல்லது அழுத்தபடாத வாயுக்களில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மட்டுமே போதுமானது வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மட்டுமே எடுக்க வேண்டும் என்பது இல்லை வெப்பநிலை மற்றும் தன் கன அளவு அல்லது அழுத்தம் மற்றும் தன் கன அளவு அல்லது சில சமயங்களில் அக வெப்பம் மற்றும் இயல்பாற்றல் அல்லது தன் அக வெப்பம் மற்றும் தன் இயல்பாற்றல் போன்ற பண்புகள் இதனை தீர்க்க தேவைப்படும் அளவு சாரா பண்புகள் ஆகும் அமைப்பு எளிமையான அமுக்கக்கூடிய ஒன்றல்ல என்றால் நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த இரண்டையும் சேர்த்து மூன்றாவதாக ஒரு பண்பையும் குறிப்பிட வேண்டும் ஒருவேளை அமைப்பு புவியீர்ப்பு விசைக்கு உட்படுத்தப்பட்டால் மூன்றாவது பண்பு என்னவாக இருக்கலாம் இங்கே காட்டப்பட்டுள்ள இடத்தில் மட்டம் இருக்கிறது என்றும் உங்கள் அமைப்பு இந்த குறிப்பிட்ட உயரத்தில் அமைந்துள்ளது என்றும் கூறுவோம் g கீழ்நோக்கி செயல்படுகிறது மேலும் அமைப்பு z என்ற உயரத்தில் உள்ளது இந்த நேரத்தில் அமைப்பு ஒருவகையான இயல்பாற்றல் உள்ளது இயல்பாற்றலின் அளவீடு என்ன அமைப்பின் இயல்பாற்றல் அளவு PE mgz அதனை ஓரலகு நிறை குறியீட்டில் எழுதுவோமானால் ஓரலகு நிறைக்கு இயல்பாற்றல் அளவு g என்பது ஒரு மாறிலியாக இருக்கிறது எனவே z என்ற இந்த மூன்றாவது குறியீடு இயல்பாற்றல் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது அதைப்போல அமைப்புக்கு சற்று திசைவேகம் இருந்தால் அதாவது அமைப்பு c என்ற திசை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தால் அத்துடன் தொடர்புடைய ஆற்றலானது நீங்கள் இங்கே பார்க்கும் சமன்பாட்டால் கொடுக்கப்படுகிறது மேலும் ஓரலகு நிறைக்கு இயக்க ஆற்றல் ஆனது இந்த திசை வேகத்தை மூன்றாவது அளவுருவாக நாம் குறிக்க வேண்டும் இந்த மூன்றாவது அளவுருவை குறிப்பிட்ட பின்னர் நிலை ஒப்புக்கொள்கையை உபயோகிக்கலாம் அடுத்ததாக நான் நிகழ்வைப் பற்றி பார்க்க போகிறோம் அமைப்பு சமநிலையில் இருக்கும்போது குறிப்பாக சூழலுடன் சமநிலையில் இருக்கும்போது இடைவினைகள் ஒன்றும் இருக்காது ஆனால் அமைப்பும் சூழலும் சமநிலையில் இல்லாவிட்டால் அவைகளுக்கு இடையே எல்லையின் ஊடாக சில இடைவினைகள் நடக்கலாம் இதனால் அமைப்பு நிலை ஒரு சமநிலையில் இருந்து அடுத்த சமநிலைக்கு செல்லும் இதனை நாம் நிகழ்வு என்று குறிப்பிடுகிறோம் ஒரு நிகழ்வின் போது அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே இடைவினை நடைபெறுகிறது அது நிறை எடை வினையாகவோ அல்லது ஆற்றல் இடைவினையாகவோ அல்லது இவ்விரண்டும் கலந்த இடைவினையாகவோ இருக்கலாம் இதன் மூலமாக அமைப்பின் அனைத்து பண்புகளும் மாறாவிட்டாலும் ஒருசில பண்புகளில் மாற்றம் இருக்கும் நிகழ்வை இங்கே காட்டப்பட்டுள்ளது போல ஒரு நிகழ்வு வரை படத்தின் மூலமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம் பொதுவாக இரண்டு அளவு சாரா பண்புகளை இந்த வரைபடத்தில் அச்சுகளாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை வரைந்து கொள்ளலாம் 1 என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலை நிகழ்வின் தொடக்கத்தை குறிக்கிறது 2 என்று குறிக்கப்பட்டுள்ள நிலை நிகழ்வின் முடிவை குறிக்கிறது இந்த இளஞ்சிவப்பு கோடு நிகழ்வு நடைபெறும் பாதையை குறிக்கிறது ஒரு பண்பு வரைபடத்தில் ஒரு நிகழ்வை குறிப்பிட நாம் முயலும்போது மூன்று முக்கிய விஷயங்களை குறிப்பிட வேண்டியது அவசியம் முதலாவதாக இங்கே காட்டப்பட்டுள்ளது போல தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் இரண்டாவதாக நிகழ்வின் பாதை அதாவது இங்கே காட்டப்பட்டுள்ள இளஞ்சிவப்பு கோடு இது தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை காட்டுகிறது மூன்றாவதாக நிகழ்வின் திசையை எப்பொழுதும் குறிப்பிட வேண்டும் ஆனால் அது இந்தப்படத்தில் குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் நீங்கள் திசையை குறிப்பிடாவிட்டால் அமைப்பு முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு செல்கிறதா அல்லது இரண்டாம் நிலையிலிருந்து முதல் நிலைக்கு செல்கிறதா என்பது தெளிவாக இருக்காது எனவே நீங்கள் நிகழ்வின் திசையை குறிப்பிடுவது மிகவும் அவசியம் இந்த திசை குறி இல்லாமல் இந்த வரைபடமானது முற்றுப்பெறாத தாகவும் தவறானதாகும் மாறிவிடும் எனவே நீங்கள் மூன்று விஷயங்களை குறிப்பிட வேண்டும் முதலாவதாக தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் இரண்டாவதாக நிகழ்வின் பாதை மற்றும் மூன்றாவதாக நிகழ்வின் திசை ஒரு நிகழ்வு மிகவும் மெதுவாக நடந்தால் அந்த நிகழ்வு முழுவதுமாக சமநிலையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு உந்துதண்டு உருளை அமைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் உருளையையோ அல்லது உந்துதண்டையோ மெதுவாக நகர்த்தினால் என்ன நடக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் உந்துதண்டு நகர்வதற்கு முன்பு உந்துதண்டுக்கு முன் இருக்கும் வாயு மூலக்கூறுகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த உந்து தண்டு நகர ஆரம்பித்தவுடன் அதற்கு அருகில் இருக்கும் வாயு மூலக்கூறுகள் ஒரு உந்து விசையை உணரும் ஆனால் தூரத்தில் இருக்கும் மூலக்கூறுகள் அதனை உணர்ந்து கொள்ளாது எனவே உந்து தண்டுக்கு மிக அருகில் அழுத்தம் சற்று நேரத்தில் அதிகரிக்கும் ஆனால் எதிர்திசையில் அழுத்தம் அதே நிலையில் தான் இருக்கும் எனவே இங்கே ஒரு சமநிலையற்ற தன்மை உருவாகிறது ஆகவே சமநிலையை செயல்படுத்துவது கூடாத காரியம் இருந்தபோதிலும் உந்து தண்டை மிக மிக மெதுவாக நீங்கள் நகத்தினால் மூலக்கூறுகள் உணரும் கூடுதல் அழுத்தம் உடனடியாக உச்சத்திலிருக்கும் மூலக்கூறுகளுக்கு கடத்தப்படும் அப்பொழுது அமைப்பின் அழுத்தம் மிக மென்மையாக மாறுபடும் எனவே இடையே நடக்கும் அனேகமாக அனைத்து தனி நிலைகளையும் நம்மால் கண்டுகொள்ள இயலும் அதாவது இதனை தொடக்கப் புள்ளியாக எடுத்துக்கொள்வோம் விசையை கொடுக்கும்போது மிக மெதுவாக நகர்த்தினாள் நம்மால் அனைத்து நடு நிலைகளையும் நம்மால் அறிந்து கொள்ள இயலும் இந்த அனைத்து ஊடுநிலைகளும் சமன்பாட்டில் அல்லது குறைந்தபட்சம் சமன்பாட்டுக்கு மிக அருகில் அதாவது நிகர் சமன்பாட்டில் இருக்கும் இங்கே நிகர் சமநிலை என்பது அமைப்பு சிறந்த சமநிலையில் இல்லாவிட்டாலும் சமநிலைக்கு மிக அருகில் இருக்கிறது என்று பொருள்படுகிறது அமைப்பு இவற்றை போல நிகர் சமநிலைகள் வழியாக செல்லும்போது அதனை ஒரு நிகழ்வு வரைபடத்தில் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள இயலும் ஆனால் அமைப்பு ஒரு மிக வேகமான நிகழ்வுக்கு உட்படுத்தப்பட்டால் அதனுள்ளே சமநிலையின்மை உருவாக்கப்படும் அந்த நிலையில் அமைப்பு சமநிலையை கொண்டிருக்காது எனவே நம்மால் ஒரு நிகழ்வு வரைபடத்தை வரைய இயலாது நம்முடைய நிகழ்வு வரைபடத்தில் நாம் அழுத்தத்தை ஒரு பண்பாகும் வெப்பநிலையை மற்றொரு பண்பாகவும் எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக்கொள்வோம் முதல் நிலையிலும் இரண்டாவது நிலையிலும் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையின் அளவுகள் நமக்கு தெரியும் ஆனால் நிகழ்வின் பாதையிலுள்ள மற்ற புள்ளிகளில் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் அளவு என்னவாக இருக்கும் அமைப்பு சமநிலையில் இல்லாவிட்டால் நம்மால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இடைநிலைகளில் அளவீட்டை செய்ய இயலாது எனவே இந்த நிகழ்வு பாதையை வரைய இயலாது இதுபோன்ற நேரங்களில் இடைநிலைகள் பற்றி நமக்குத் தெரியவில்லை என்று குறிக்கதக்கதாக நிகழ்வை இங்கே காட்டப்பட்டுள்ளது போல புள்ளியிடப்பட்ட கோடுகளால் குறிப்பிடுகிறோம் அதாவது முதல் நிலையையும் இரண்டாவது நிலையையும் சேர்க்க தக்க விதி கட்டுப்பாடற்ற கோட்டின் மூலமாக இணைத்துள்ளோம் அமைப்பு நிகர் நடுநிலை கள் வழியாக சென்றால் மட்டுமே நமக்கு அனைத்து நடுநிலைகளும் தெரியும் அந்த நேரத்தில் ஒரு தொடர் கோட்டின் மூலமாக நிகழ்வின் பாதையை குறிப்பிடுகிறோம் அமைப்பு நிகழ்வுகளின் தொடர்ச்சி வழியாக செல்லும்போது அனைத்து நிகழ்வுகளும் முடிந்த பின்னர் அமைப்பின் தொடக்க நிலைக்கு வந்தால் அது ஒரு முழுமையான சுழற்சியை முடிந்துவிட்டது என்று சொல்கிறோம் இங்கே காட்டப்பட்டுள்ளது போல அமைப்பு A என்ற புள்ளியில் அல்லது நிலையில் துவங்குகிறது அதன் பின்னர் B என்ற நிலைக்கு சென்று தொடர்ச்சியாக C என்ற நிலைக்கு செல்கிறது அங்கிருந்து A என்ற முதல் புள்ளிக்கு திரும்பவும் வந்து விடுகிறது இங்கே 3 நிகழ்வுகள் நடப்பதை நாம் காணலாம் A to B B to C and C to A நிகழ்வுகளின் இறுதியில் அமைப்பு அதன் தொடக்க நிலைக்கு வந்து விடுகிறது எனவே அது ஒரு முழுமையான சுழற்சியை முடித்து விட்டது என்று சொல்லலாம் ஒரு சுழற்சியின் முடிவில் அமைப்பு தன் தொடக்க நிலைக்கு வந்துவிடுவதால் அனைத்து பண்பு அளவுகளும் அதே நிலையை திரும்ப அடைகின்றன எனவே ஒரு முழுமையான சுழற்சியில் எந்த ஒரு பண்பிலும் உள்ள மாற்றத்தின் அளவு 0 இதனால் தான் பண்புகள் புள்ளி சார்பம் என்று அழைக்கப்படுகின்றன முந்தைய வரைபடத்திற்கு நாம் செல்லும்போது நமது தொடக்க நிலை ஒன்று எனவும் இறுதிநிலை இரண்டு எனவும் நாம் காணலாம் அமைப்பு இந்த இளஞ்சிவப்பு கோட்டை நிகழ்வின் முழுவதுமாக தொடர்ந்தாலோ அல்லது இங்கே காட்டப்பட்டுள்ள மற்ற இரண்டு பாதைகளில் தொடர்ந்தாலோ வெப்பநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது வெப்பநிலை மாற்றம் எப்பொழுதும் T2 - T1 என்ற அளவில்தான் இருக்கும் எனவே ஒரு நிகழ்வின் போது நடைபெறும் பண்புகளின் மாற்ற அளவானது நிகழ்வு நடைபெறும் பாதையை பொறுத்து இல்லை ஆனால் அது நிகழ்வின் நிலை புலிகளை பொறுத்து உள்ளது இதனால்தான் பண்புகளை புள்ளி சார்பம் என்று அழைக்கிறோம் இந்த காரணத்தினால் இதனை ஒரு dT எனப்படும் திருத்தமான நுண்ணென் கொண்டு குறித்துக் கொள்ளலாம் dT T2 - T1 ஒரு சுழற்சியில் உள்ளது போல அமைப்பு முதல் நிலைக்கு வந்துவிடுகிறது எனவே பண்பு அளவுகளில் உள்ள மாற்றம் 0 என்ற அளவில்தான் இருக்கும் 'x' என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட பண்பை குறிக்குமாயின் சுழற்சியின் முடிவில் அதன் மாற்றம் 0 வேறு வகைகளில் சொல்லப்போனால் பண்புகளின் சூழற்சி ஒருங்கிணைப்பு 0 இதைப் பற்றி அடுத்த விரிவுரையில் நாம் விரிவாகப் பார்ப்போம் இது நம்மை வெப்ப இயக்கவியல் சுழி விதிக்கு அழைத்துச் செல்கிறது வரலாற்றுத் சார்பில் நாம் பார்க்கப்போனால் இந்த விதி முதல் மற்றும் இரண்டாம் விதிகளை வரையறுத்த பின்னர் இது வந்தது ஆனால் கருத்து பூர்வமாகப் பார்க்கும்போது இது முன்னதாக வருகிறது கருத்து பூர்வமாக இது கொடுப்பதை முதல் மற்றும் இரண்டாவது வெப்ப இயக்கவியல் விதிகள் மூலமாக பெறமுடியாது எனவே இது வெப்ப இயக்கவியல் சுழி விதி என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பொதுவான அறிக்கை இரண்டு அமைப்புகள் மூன்றாவது அமைப்போடு தனித்தனியாக வெப்ப சமநிலையில் இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று வெப்ப சமநிலையில் உள்ளன இங்க காட்டப்பட்டுள்ளது போல அமைப்பு A அமைப்பு B மற்றும் இது அமைப்பு C என்று மூன்று அமைப்புகள் இங்கே உள்ளன A மற்றும் B ஆகியவை வெப்ப சமநிலையில் இருப்பதாகக் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதேபோல் B மற்றும் C ஆகியவை வெப்ப சமநிலையில் இருப்பதாகக் கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் A மற்றும் C ஆகியவையும் ஒன்றுக்கொன்று வெப்ப சமநிலையில் இருக்க வேண்டும் A மற்றும் C வெப்பச் சமநிலையில் இருந்தால் அவற்றுக்கு இடையே தொடர்பு இருக்கும் போது வெப்பப் பரிமாற்றம் நிகழாது அதேபோல B மற்றும் C இடையே வெப்பப் பரிமாற்றம் நிகழாது எனவே இப்போது A மற்றும் B ஐ தொடர்புக்கு கொண்டு வரும்பொழுதும் அவற்றுக்கு இடையே வெப்பப் பரிமாற்றம் நிகழாது ஏனென்றால் அவை இரண்டும் சுழி விதியின்படி வெப்ப சமன்பாட்டில் இருக்கின்றன இது வெப்பநிலையின் கருத்தையும் வெப்பநிலை அளவீட்டின் கருத்தையும் நமக்கு தருகிறது சுழி விதி இல்லாமல் வெப்பநிலையை எவ்வாறு வரைவு செய்ய முடியும் வெப்பநிலைக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு வரைமுறையும் இல்லை அதாவது வெப்பநிலையை ஒப்பீட்டளவில் மட்டுமே வரையறுக்க முடியும் இது சூடாக இருக்கிறது எனவே இது உயர் வெப்ப நிலையில் இருக்க வேண்டும் அதேபோன்று இது குளிர்ச்சியாக இருக்கிறது எனவே இது குறைந்த வெப்பநிலையில் இருக்க வேண்டும் என்று மட்டுமே நம்மால் சொல்ல இயலும் ஆனால் சுழி விதி மட்டுமே வெப்பநிலையில் வரையறையை கொடுக்கிறது A மற்றும் B என்று இரண்டு அமைப்புகள் வெப்ப சமநிலையில் இருந்தால் ஏதோ ஒரு பண்பு அவை இரண்டுக்கும் நடுவில் சமமாக இருக்க வேண்டும் அந்தப் பெயர் வெப்பநிலை அமைப்பு A மற்றும் B பப்ப சமநிலையில் இருக்க வேண்டுமானால் அவற்றின் வெப்பநிலை சமமாக இருக்க வேண்டும் வேறு வகையில் சொல்லப்போனால் A மற்றும் B அமைப்புகள் வெப்ப சமநிலையில் இருக்க வேண்டுமென்றால் அவற்றுக்கு இடையே சமமாக இருக்கவேண்டிய பண்பின் பெயர் வெப்பநிலை அமைப்பு C போன்றதொரு அமைப்பை ஒரு வெப்பநிலை மானியின் மூலமாக மாற்றிக் கொண்டால் வெப்ப அளவீட்டு கொள்கை நமக்கு கிடைக்கும் A என்ற பொருள் வெப்பநிலைமானி உடன் தொடர்பில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு உயரம் வெப்பநிலைமானி திரவம் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது B என்ற பொருளும் வெப்பநிலைமானி உடன் தொடர்பில் இருக்கும்போது அதே அளவில் வெப்பநிலைமானி திரவம் இருந்தால் A மற்றும் B என்ற இரு பொருட்களும் ஒரே வெப்பநிலையில் இருக்க வேண்டும் இக்கருத்தின் மூலமாக A என்ற பொருளின் வெப்பநிலையை ஒரு தெரிந்த வெப்ப நிலையாக நாம் அமைத்துக் கொள்ளும்போது நம்மால் ஒரு வெப்பநிலைமானி அளவுகோலை எளிதாக வரையறை செய்து கொள்ள இயலும் அதன்பின் அந்த அளவுகோலை கொண்டு B என்ற ஒரு பொருளின் வெப்பநிலையை எளிதாக அளவிட்டுக் கொள்ளலாம் இதன்படி நாம் வெவ்வேறு விதமான வெப்பநிலை அளவுகளை வரையறுத்து உள்ளோம் பொதுவாக ஒரு சில தர நிலையான வெப்பநிலை அளவீடுகளை உபயோகிக்கிறோம் உதாரணமாக வளிமண்டல நிலையில் பனிக்கட்டியை எடுத்துக்கொள்வோம் அதனுடைய வெப்பநிலை 0 0C என்று குறியீட்டுக் கொள்வோம் அதேபோல நீராவி நிலையில் அதனுடைய வெப்பநிலை வளிமண்டல அழுத்தத்தில் 100 0C என்று வரையறுத்துக் கொள்வோம் இப்போது வெப்பநிலைமானியை நீராவியின் மேல்வைத்து அது காண்பிக்கும் உயரத்தை 100 0C என்று குறித்துக்கொண்டு அவற்றுக்கு இடையே இருக்கும் தொலைவை சீராக பிரித்து ஒரு அளவுகோலை நம்மால் உருவாக்க இயலும் இவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பநிலைமானி யின் மூலம் வெப்பநிலை தெரியாத ஒரு பொருளின் வெப்பநிலையை தெரிந்துகொள்ளலாம் இரண்டு மிகப் பொதுவான வெப்பநிலை அளவீடுகள் செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் அளவிடுகள் ஆகும் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க படி பனிக்கட்டியின் நிலை 0 டிகிரி செல்சியஸ் எனவும் 32 டிகிரி பாரன்ஹீட் எனவும் அளவீடு செய்யப்பட்டுள்ளது இந்த எண்களை நாமாக முடிவு செய்து கொண்டோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்கள் இயற்கையான எண்கள் இல்லை செல்சியஸ் அளவீட்டில் பனிக்கட்டி நிலையை 0 என்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 32 எனவும் நாமாக குறித்துக் கொண்டோம் இதேபோல நீராவி நிலையை செல்சியஸ் அளவில் 100 என்றும் பாரன்ஹீட் அளவீட்டில் 212 என்றும் குறித்துக்கொண்டோம் இதன் படியாக செல்சியஸ் அளவீட்டில் தெரியாத ஒரு வெப்பநிலையை தெரிந்துகொள்ள வேண்டுமானால் பின்வரும் கணக்கீடு செய்ய வேண்டும் தெரியாத வெப்பநிலையை செல்சியஸ் அளவில் C என்று எடுத்துக்கொள்வோம் இதனுடன் பனிக்கட்டி நிலையான 0 டிகிரி செல்சியஸ் ஐ கழிக்க வேண்டும் ஒரு சீரான அளவீடு இருப்பதால் இதனை 100 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம் இதைப்போலவே F என்பதை பாரன்ஹீட் அளவீட்டில் தெரியாத வெப்பநிலை என்று எடுத்துக்கொள்வோம் இதனுடன் மணிக்கட்டி நிலையான 32 கழித்து சீராக்கும் படியாக ஆவி நிலைக்கும் பனிக்கட்டி நிலைக்கும் இடையே இருக்கும் 180 ஆல் வகுத்து கொள்வோம் 212 - 32 இது நமக்கு மிகச் சிறப்பாக அறியப்பட்ட சூத்திரமான இதன் மூலமாக செல்சியஸ் அளவீட்டிலிருந்து பாரன்ஹீட் அளவுகோ அல்லது பாரன்ஹீட் அளவிலிருந்து செல்சியஸ் அளவுக்கோ நம்மால் மாற்றங்களை செய்ய இயலும் இதைப்போலவே அறுதி புள்ளிகளை கொண்டு நம்மால் எந்த ஒரு வெப்ப அளவீட்டையும் உருவாக்க முடியும் இவை இரண்டும் ஒப்பீட்டு வெப்பநிலை அளவுகள் ஏனென்றால் பனிக்கட்டி நிலையும் நீராவி நிலையும் நம்மால் முடிவு செய்யப்பட்டவை நீங்கள் தனித்த அளவீட்டைத் தேடுகிறீர்களானால் கெல்வின் அளவைப் போன்ற தனித்த அளவிற்கு செல்ல வேண்டும் அங்கு முழுமையான பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக கெல்வின் என குறிக்கப்படுகிறது நீரின் முப்புள்ளி பொதுவாக 273 16 K இன் மதிப்பைக் கொண்டிருக்கும் தர நிலையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த முழுமையான பூஜ்ஜியத்திற்கும் முப்புள்ளிக்கும் இடையிலான இந்த பிரிவு 273 16 எண்ணிக்கையிலான சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் 1 K ஐ குறிக்கிறது எனவே ஃபாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் ஒப்பு அளவீடுகள் கெல்வின் என்பது ஒரு தனித்த அளவீடு ஆகும் அனைவருக்கும் செல்சியஸ் க்கும் பாரன்ஹீட் அளவீடுகளும் இருக்கும் தொடர்பும் செல்சியஸ்க்கும் அளவீட்டு க்கும் நடுவில் இருக்கும் தொடர்பு தெரியும் செல்சியஸ் அளவீட்டில் எந்த ஒரு அளவும் ஏனென்றால் பனிக்கட்டி நிலை கெல்வின் அளவீட்டில் 273 15 K என்று எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல ஃபாரன்ஹீட் அளவீட்டுடன் தொடர்புடைய தனித்த அளவான ரேங்கைன் அளவீட்டில் F - 32 R - 491 67 ஏனென்றால் பனிக்கட்டி நிலை ரேங்கைன் அளவீட்டில் 491 67 என்று குறிக்கப்பட்டுள்ளது எளிமையாக இருப்பதற்காக வரைபடத்தில் 273 மற்றும் 492 என்று குறிக்கப்பட்டுள்ளது ஆனால் நான் சொல்வது மிகச்சரியான அளவு இதன் மூலமாக நாம் ஒரு அளவிலிருந்து மற்ற அளவிற்கு எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் F R - 459 67 வெப்பநிலை அளவீடுகளுக்கு இடையே இருக்கும் தொடர்பை நாம் அறிந்தால் அவற்றில் ஒன்றில் இருந்து மற்றொன்றுக்கு எளிமையாக மாற்றிக் கொள்ளலாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறொரு வெப்பநிலை அளவையும் வரையறுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக பனிக்கட்டி உருகுநிலை ஆயிரம் எனவும் நீராவி நிலை எனவும் சீராக வரையறுத்துக் கொள்ளலாம் இங்கே வெப்பநிலை அதிகரிக்கும் போது அளவீட்டு அளவு குறைவதை காணலாம் நீங்கள் பொருத்தமான மாற்றத்தை செய்ய முடிந்தால் அது ஒரு நிலையான வெப்பநிலை வெப்பநிலை அளவுகோலாகும் இன்றைய தின விரிவுரையின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் இன்று வெப்ப இயக்கவியலின் பொதுவான கருத்துக்களை மறுபார்வை செய்தோம் வெப்ப இயக்கவியல் அமைப்புகளை பற்றி தொடங்கி நிலை பண்புகள் நிகழ்வுகள் மற்றும் சாட்சிகளைப் பற்றி பார்த்தோம் மேலும் வெப்ப இயக்கவியல் நிகழ்வுகளை பண்பு வரைபடங்களில் எவ்வாறு வரலாம் என்பதையும் பார்த்தோம் அதன் பின்னர் வெப்பநிலையின் கருத்துக்களையும் வெப்ப இயக்கவியலின் சுழி விதியைப் பற்றியும் பார்த்தோம் சுழி விதி வெப்பநிலையை வரையறுக்க உதவுகிறது மேலும் வெப்பநிலை என்ற பண்பை வெப்ப சமன்பாட்டுகான வரையறையாக காட்டுகிறது மேலும் வெப்பநிலை அளவுகோல்களையும் பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய தினத்திற்கு இது போதும் இந்த வாரத்தின் இரண்டாம் விரிவுரையில் முதலாம் மற்றும் இரண்டாம் வெப்ப இயக்கவியல் விதிகள் பற்றியும் திறந்த மற்றும் மூடிய அமைப்புகளுக்கு அவற்றின் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம் அதுவரை நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் தயவுசெய்து இந்த விரிவுரையை மறுபார்வை செய்துகொள்ளுங்கள் ஏதேனும் கேள்வி இருந்தால் உடனடியாக எனக்கு எழுதுங்கள்